PV மூல எமுலேஷன் மிகவும் முக்கியமானது வி வளங்கள் தொடர்பான சுற்றுகளுடன் நீங்கள் சோதனை வேலைகளைச் செய்யும்போது அல்லது வடிவமைப்பு வேலைகளைச் செய்யும்போது உங்கள் வட்டத்தை சோதிக்க நீங்கள் நிலையான ஒரு மூலத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் சுற்றுவட்டத்தை சோதிக்க நாள் முழுவதும் எல்லா நேரங்களிலும் கிடைக்கும் உங்கள் சோதனைகளை நீங்கள் செய்ய முடியும் உங்கள் சுற்று செயல்படுவதற்கு சூரிய ஒளி மேகங்கள் மழை மற்றும் எல்லாவற்றையும் சார்ந்து காப்புடன் இது மாறுபடக்கூடாது எனவே உங்கள் பரிசோதனை மற்றும் சுற்றுகள் மற்றும் வடிவமைப்பைச் செய்ய வேண்டுமானால் நாளின் எந்த நேரமும் தேவைப்படும் போதெல்லாம் நிலையான மூலத்தைக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் PV மூலத்தைப் பொறுத்தவரை ஆகையால் இந்த சிக்கலை நாம் பார்ப்போம் பின்னர் PV மூலத்தை முடிந்தவரை சிறந்த முறையில் பின்பற்றும் ஒரு மூலத்துடன் நாம் பணியாற்றுவதற்கான ஆய்வகத்தைப் பார்ப்போம் நாம் ஒரு சில சுற்று எடுத்துக்காட்டுகளுடன் நிரூபிக்க முயற்சிப்போம் அவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் ஒளி மூலத்தைப் பயன்படுத்துவதே எளிய மற்றும் சிறந்த வழி எனவே ஒரு PV பேனலை எடுத்துக் கொள்வோம் இப்போது இதை ஒரு PV பேனல் அல்லது PV தொகுதிகள் என்று கருதுகிறேன் இந்த PV தொகுதிக்கு இரண்டு கம்பிகள் வெளியே வருகின்றன மார்க் பிளஸ் மற்றும் மைனஸ் இதில் நீங்கள் சுமைகளை இணைக்கிறீர்கள் இப்போது இந்த PV தொகுதி சக்தியை வழங்க ஒளியுடன் உற்சாகமாக இருக்க வேண்டும் எனவே இது போன்ற ஒருவிதமான அடைப்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இந்த அடைப்பு பல்புகளை அமைக்கிறது எனவே இது அடைப்பு இது விசிறி அதனால் பல்புகள் சூடாகும்போது நீங்கள் சூடான காற்றை அகற்ற வேண்டும் இந்த உறை உண்மையில் 230 வோல்ட் வழிமுறையிலிருந்து சக்தியைப் பெறுகிறது இவைதான் நீங்கள் இங்கே பார்க்கும் பல்புகள் மற்றும் இந்த பல்புகள் ஆற்றல் பெறுகின்றன PV தொகுதி மீது ஒளியை எறியுங்கள் இதனால் அது சக்தியை வழங்கும் PV தொகுதியில் விழும் ஒளியின் அளவைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் தீவிரத்தையும் மாற்றப்பட்ட பல்புகளின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தலாம் எனவே இந்த ஒளி விளக்குகள் நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய பல்புகள் அவை சூரிய ஒளிக்கு முடிந்தவரை ஸ்பெக்ட்ரம் கொண்டவை இப்போது ஒவ்வொரு பல்புகள் அல்லது பல்புகளின் கொத்து இந்த பாணியில் கையேடு சுவிட்சுகளை இணைக்க முடியும் அதாவது அந்த குறிப்பிட்ட பல்புகள் மட்டுமே ஆற்றல் பெறுகின்றன மற்றும் பி வி பேனலின் முனையங்கள் முழுவதும் இந்த பாணியில் சுமை இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சுமை R0 என்பது நீங்கள் இயக்க விரும்புவது இப்போது இது மிகவும் எளிமையான பி மூலமாகும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு பி வி தொகுதி தேவைப்படுகிறது மற்றும் பி வி தொகுதி வெளியீடு வெளிப்பாட்டின் பகுதியைப் பொறுத்தது அதாவது நீங்கள் மிக உயர்ந்த சக்திகளுக்கு செல்ல விரும்பினால் உங்களுக்கு மிகப் பெரிய ரியல் எஸ்டேட் தேவை பின்னர் ஒரு பெரிய பல்ப் கவர் பகுதி தேவை இதன் மூலம் அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இயக்கலாம் மிகப் பெரிய சக்திகளுக்கு இது ஒரு சாத்தியமான தீர்வு அல்ல மிகச் சிறிய சக்திகளுக்கும் சிறிய சோதனைகளுக்கும் இது நல்லது ஆனால் ஒரு முறை 1 கிலோவாட்டிற்கும் அதிகமான அதிகாரங்களுக்குச் செல்லத் தொடங்கினால் நீங்கள் மற்ற மின் தீர்வுகளை எடுத்திருப்பீர்கள் மின்சார வழிமுறைகள் மூலம் PV மூலத்தை எவ்வாறு பின்பற்றுவது என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் நாம் ஒரு எளிய DC மூலத்தை எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு ஆய்வக மின்சாரம் அல்லது அது ஒரு பேட்டரியாக இருக்கலாம் எனவே நாம் ஒரு பேட்டரியை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொல்லலாம் நாம் தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பை இணைக்கிறோம் இந்த பேட்டரிக்கு V dc என்று பெயரிடுவோம் மேலும் மின்தடையத்தை RS என மறுபெயரிட்டோம் இப்போது டெர்மினல்களில் ஒரு சுமை மின்தடையத்தை இணைப்போம் இப்போது நான் இந்த சுமை எதிர்ப்பை R0 என்று அழைப்பேன் மேலும் சுமை எதிர்ப்பை ஒரு மாறி எதிர்ப்பாக மாற்றுவோம் இதனால் அது 0 முதல் முடிவிலி வரை அல்லது குறுகிய சுற்றுக்கு திறந்த சுற்றுக்கு மாறுபடும் டெர்மினல்களில் உள்ள மின்னழுத்தத்தை நாம் vT என்று அழைப்போம் டெர்மினல்கள் வழியாக பாயும் மின்னோட்டம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் மற்றும் டெர்மினல் கரண்ட் iT என்று அழைப்போம் இப்போது நாம் சிறப்பியல்பு IV பண்புகளைப் பார்த்தால் இந்த கலவையின் IV பண்பு பி மூலத்தை ஒத்திருப்பதைக் காண்போம் எனவே இதை ஒரு எளிய பி வி மூல எமுலேட்டராக அழைக்கலாம் எனவே இப்போது பண்புகளை வரையலாம் இப்போது x அச்சு நான் x அச்சை vT என அழைப்பேன் அவை அச்சுக்கு iT இருக்கும் இப்போது நான் R0 ஐ மிகப் பெரிய மதிப்பாக அமைப்பேன் R0 முடிவிலி என்பது திறந்த சுற்று என்று பொருள் எனவே முனையத்தின் வழியாக பாயும் மின்னோட்டம் இல்லை என்பது 0 ஆகும் iT 0 ஆக இருக்கும்போது இப்போது நான் x அச்சில் தனியாக ஒரு புள்ளியைப் பற்றி பேசுகிறேன் vT என்றால் என்ன தற்போதைய பாய்ச்சல் இல்லாததால் RS முழுவதும் எந்த துளியும் இல்லை முழு Vdc டெர்மினல்களிலும் வரும் எனவே நீங்கள் வெளியீட்டை சுற்று திறந்தால் vT Vdc ஆக இருக்கும் எனவே நான் இங்கே ஒரு இயக்க புள்ளியை வைக்கிறேன் அதை Vdc என்று அழைப்பேன் எனவே இந்த இயக்க புள்ளியை இந்த Vdc யில் நான் குறித்தேன் இங்கே சிறப்பு என்னவென்றால் R0 எல்லையற்றது அதன் திறந்த சுற்று அடுத்து நான் குறுகிய சுற்று செய்வேன் நான் R0 இன் மற்ற தீவிரத்திற்கு செல்வேன் நான் டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட் செய்வேன் நீங்கள் டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட் செய்யும் போது vT 0 ஆகிறது அதாவது நான் அவை அச்சில் ஒரு புள்ளியைப் பற்றி பேசுகிறேன் எனவே நான் ஷார்ட் சர்க்யூட் செய்யும் போது vT 0 ஆகிறது இதன் மூலம் பாயும் மின்னோட்டம் என்ன Vdc RS எனவே நான் ஒரு புள்ளியைக் குறிப்பேன் மற்றொரு இயக்க புள்ளி மற்றும் அதன் மதிப்பு Vdc RS ஆகும் இந்த இயக்க புள்ளியின் முக்கிய தன்மை என்னவென்றால் R0 என்பது 0 குறுகிய சுற்று இப்போது இந்த இரண்டு உச்சநிலைகளுக்கிடையில் R0 குறுகிய சுற்றிலிருந்து திறந்த சுற்றுக்கு ஒரு நேரியல் பாணியில் இது போன்ற தொடர் புள்ளிகள் வருவதைக் காண்பீர்கள் இப்போது இங்கே மிட்வே புள்ளியில் நான் குறிப்பேன் நான் அதை Vm என்று அழைப்பேன் அதேபோல் மிட்வே பாயிண்ட் Im எனவே Im மற்றும் Vm நான் ஏன் Im மற்றும் Vm என்று அழைக்கிறேன் ஏனென்றால் நேரியல் ஒன்றாகும் மிட்வே புள்ளியில் Vm இன் தயாரிப்பு Im ல் அதிகபட்சமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இங்கு சக்தி அதிகபட்சமாக இருக்கும் இங்கே Vm into Im என்பது V க்கு I 0 ஆகும் ஏனென்றால் மின்னழுத்தம் 0 ஆக இருந்தாலும் மின்னோட்டம் RS ஆல் Vdc ஆக இருந்தாலும் இங்கே இந்த இயக்க புள்ளியில் மின்னழுத்தம் Vdc மின்னோட்டம் 0 ஆகும் எனவே நீங்கள் இங்கு ஒரு முக்கோண சக்தி வளைவு P ஐ உச்ச சக்தி இயக்க புள்ளியுடன் பெறுவீர்கள் நிரப்பு காரணி என்ன நிரப்பு காரணி Vm Im இந்த பகுதி இந்த பகுதியை நீங்கள் இங்கே பார்க்கும்போது Voc வழங்கிய மொத்த பகுதியால் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் பார்த்தால் காரணி நிரப்பு இது Vm by Vm by Im Vm என்றால் என்ன Vm என்பது x அச்சின் பாதி புள்ளி Vdc 2 மற்றும் Im என்றால் என்ன Y அச்சில் பாதி புள்ளி இது Vdc by 2RS ஐ Vdc ஆல் வகுத்தால் Voc ஆகவும் VDC by RS வகுத்தால் Isc எனவே நீங்கள் வொர்க்அவுட்டை செய்தால் உங்களிடம் 1 ஆல் 2 மற்றும் 1 பை 2 இங்கே வந்துள்ளன இது 0 25 ஆகும் இந்த PV மூல எமுலேட்டரின் நிரப்பு காரணி 0 25 ஆகும் இது மிகவும் மோசமான நிரப்பு காரணி PV பேனல்களின் நிரப்பு காரணிகள் நியாயமான நல்ல PV பேனலுக்கு 0 7 முதல் 0 8 வரை இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த PV மூல எமுலேட்டர் மிகவும் எளிதானது மற்றும் நீங்கள் ஒரு நிலையான PV மூல விநியோகத்தைப் பெறும்போது இரவில் கூட ஒற்றைப்படை நேரங்களில் பரிசோதனை செய்வதற்கான நோக்கத்திற்கு இது உதவும் இந்த PV மூல எமுலேட்டர் மிகவும் திறமையற்றது அது ஏன் திறமையற்றது டி வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்கிறது என்பதைப் பாருங்கள் எப்போதும் iT சதுரம் RS டிராப்பில் இருக்கும் இது ஒரு சக்தி இழப்பு இந்த எதிர்ப்பில் RS டிராப் மற்றும் iT சதுக்கத்தில் மின் இழப்பு உள்ளது அது மிகவும் சூடாக இருக்கும் எனவே இது மிகவும் எளிமையான முன்மாதிரியாக இருந்தாலும் திறமையற்றது எனவே அது அங்கு சூடாகிவிட்டால் நீங்கள் வெப்பநிலையை அகற்ற வேண்டிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் எனவே எதிர்ப்பைக் கட்டாயமாக குளிர்வித்தல் ஊதுகுழல் விசிறி அல்லது அது போன்றவற்றை எவ்வாறு சரிசெய்வது என்பதை நீங்கள் செய்யலாம் எனவே இது PV மூல எமுலேட்டராக மாறுகிறது மிகவும் எளிமையான PV மூல எமுலேட்டராகும் இப்போது இந்த DC விநியோகத்தைப் பார்ப்போம் ஒரு பேட்டரியைப் பயன்படுத்துவதை நான் சொன்னேன் ஆனால் பேட்டரியைப் பயன்படுத்துவது வசதியானது அல்ல ஏனெனில் பேட்டரி எப்போதும் சார்ஜ் செய்யப்பட வேண்டும் அது வெளியேறும் போது நீங்கள் வழிமுறைகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது அதை சார்ஜ் செய்ய மற்றொரு கருவியைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் மின்னழுத்தத்தை பெயரளவு அளவில் வைத்திருக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் சக்தியைப் பெற்றால் இந்த DC மின்சாரம் வழங்குவதற்கான சக்தியை மெயின்கள் அல்லது கட்டம் போன்ற மிகவும் நிலையான விநியோகத்திலிருந்து வரையலாம் எனவே இந்த Vdc மூலத்தை DC ஜெனரேட்டரின் எலக்ட்ரானிக் பதிப்பு அல்லது DC மூலத்தால் மாற்ற விரும்புகிறோம் அங்கு மின்சாரம் முக்கியமாக ஒரு கட்டம் அல்லது மெயின்ஸ் விநியோகத்திலிருந்து பெறப்படுகிறது எனவே இதைச் செய்வது எப்படி இந்த சுற்று இந்த பக்கத்திற்கு மாற்றுவோம் இப்போது இதை நான் மாற்ற விரும்புகிறேன் எனவே நான் அதை அகற்றுவேன் அந்த Vdc மூலத்திற்கு பதிலாக நாங்கள் இங்கே சில மின்னணு சுற்றுகளை வைத்திருப்போம் அது அதை இணைக்கும் ஏசி என்றால 230 வோல்ட் கட்டத்திலிருந்து சக்தியை எடுக்க விரும்புகிறோம் எனவே மின்மாற்றி வரைவோம் அது ஒரு மின்மாற்றி அல்ல அது ஒரு ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் எனவே நாங்கள் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை வைத்திருக்க விரும்புகிறோம் இதன்மூலம் நீங்கள் கட்டத்திலிருந்து மாறி மின்னழுத்தத்தை வரைய முடியும் அதற்காக முழு பாலம் திருத்தி சுற்றுக்கு இடைமுகப்படுத்தலாம் எனவே இது ஒரு முழு பாலம் திருத்தி இது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் நாங்கள் ஒரு மின்தேக்கியை வைப்போம் வடிகட்டி மின்தேக்கி வடிகட்டி வெளியீட்டைக் கொண்ட முழு பாலம் திருத்தி இது இந்த புள்ளியுடன் இணைக்கப்படும் அது DC மூலமாக மாறும் இப்போது பார்த்தால் இங்கிருந்து இங்குள்ள அமைப்பின் பகுதியை நாம் PV மூல எமுலேட்டராக அழைப்போம் இது ஒரு எளிய சுற்று இது ஆய்வகத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் உங்களுக்கு நான்கு பாலம் தொகுதிகள் கிடைக்கும் சந்தைக்கு நீங்கள் அவற்றை ஒரு மின்தேக்கியை முழுவதும் வாங்கலாம் பின்னர் உங்களிடம் உங்கள் Vdc உள்ளது தொடர் ரியோஸ்டாட் வைக்கவும் உங்களிடம் மொத்த PV மூல எமுலேட்டர் உள்ளது எனவே இது உங்களிடம் இருக்கும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான சுற்று நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் இங்கே இணைக்கும் சுமை PV கலத்தை சோதிக்க பயன்படுத்தலாம் எனவே இறுதியில் நீங்கள் எந்த பரிசோதனையைச் செய்தாலும் நீங்கள் அதை உண்மையான PV மூலத்துடன் சோதித்துப் பார்ப்பீர்கள் அது முன்மாதிரியுடன் வேலை செய்தால் பெரும்பாலும் அது PV மூலத்துடன் வேலை செய்யும் சுவிட்ச் மோட் DC DC மாற்றி அடிப்படையிலான PV மூல எமுலேட்டரை நான் இப்போது உங்களுக்கு விவரிக்கிறேன் முந்தைய சுற்று எளிமையான மற்றும் எளிதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பெரிய குறைபாட்டைக் கொண்டிருந்தது அதாவது இது மிகவும் திறமையற்றது தொடர் எதிர்ப்பு RS ல் நிறைய இழப்பு மற்றும் IV பண்புகளின் தரம் மோசமாக இருந்தது மட்டுமல்ல இது 0 5 இன் நிரப்பு காரணியை மட்டுமே கொண்டிருந்தது ஆனால் முந்தைய சுற்றுடன் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் இது மிகவும் எளிமையானது செயல்படுத்த எளிதானது இப்போது DC DC மாற்றி சுவிட்ச் பயன்முறை DC DC மாற்றி PV மூல எமுலேட்டராகப் பயன்படுத்தப்படுவது போன்ற ஒரு தொகுதி திட்ட வடிவத்தில் உங்களுக்கு விவரிக்க முயற்சிப்பேன் DC DC மாற்றி வெளியீடு PV கலத்தைப் போன்ற IV பண்புகளைக் கொண்டிருக்கும் இப்போது PV மூல எமுலேட்டராக செயல்படும் இந்த சுவிட்ச் மோட் DC மாற்றியின் தொகுதித் திட்டத்தை வரையலாம் இது தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மாற்றி என்று கருதப்படுகிறது எனவே முனைய மின்னோட்ட iT ஐ கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவே இப்போது என்னுடன் இங்கே இருக்கிறது ஒரு குறிப்பு iT குறிப்பு முனைய நடப்பு குறிப்பு மற்றும் முனைய நடப்பு கருத்து இப்போது ஒப்பிடுகையில் இந்த இரண்டு பிழை சமிக்ஞைக்கு வழிவகுக்கிறது மற்றும் இந்த பிழை சமிக்ஞை கட்டுப்படுத்தி வழியாக அனுப்பப்படுகிறது இது ஒரு PI கட்டுப்படுத்தி மற்றும் வெளியீடு ஒரு PI கட்டுப்படுத்தி ஒரு PWM தொகுதிக்குள் செல்கிறது மேலும் இந்த PWM தொகுதி ஒரு முக்கோண அலை மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் அதன் வெளியீடு DC மாற்றிக்கு கடமை சுழற்சி உள்ளீடாக இருக்கும் இதைப் போலவே DC மாற்றி Vdc உடன் வழங்கப்படுகிறது மற்றும் DC மாற்றியின் வெளியீடு PV மூலத்தைப் பின்பற்ற வேண்டும் இது போன்ற ஒரு சுமை R0 உடன் துண்டிக்கப்படுகிறது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி நாம் கட்டுப்படுத்த வேண்டியது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் iT யை உணர வேண்டும் பின்னர் அதைத் திருப்பி அதைக் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே இந்த தொகுதி வரைபடம் முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால் நான் குறிப்பு iT நட்சத்திரத்தை அமைத்தால் PI கட்டுப்படுத்தி PWM DC D C மாற்றி மற்றும் அந்த எல்லாவற்றையும் பிழை கடந்து செல்லும் இந்த நடப்பு முனைய மின்னோட்டம் இந்த பாணியில் மீண்டும் வழங்கப்படுகிறது PI கட்டுப்படுத்தி பிழை 0 ஐ உருவாக்குவதாகும் அதாவது iT iT நட்சத்திரமாகவே இருக்கும் அதாவது iT என்பது சுமை வழியாக பாயும் முனைய மின்னோட்டத்தைத் தவிர வேறொன்றுமில்லை இப்போது அது தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட DC DC மாற்றி இப்போது இந்த அடிப்படை இடவியல் PV மூல எமுலேட்டரை உருவாக்குவதற்குப் பயன்படுத்துவோம் இப்போது சுவிட்ச் செய்யப்படும் DC DC மாற்றி மிக உயர்ந்த செயல்திறன் மாற்றி ஆகும் எனவே முந்தைய வழக்கு அல்லது முந்தைய மாதிரியில் பார்த்ததைப் போல எங்களுக்கு இழப்பு ஏற்படாது இது போன்ற வெளியீட்டு மின்னழுத்தத்தை vT எனக் குறிக்கிறேன் மேலும் இது போன்ற V Vs vT மற்றும் iT சிறப்பியல்புகளை வரையலாம் இப்போது இந்த முனையங்களில் நாம் எதிர்பார்க்கும் வெளியீட்டு பண்பு இது என்று சொல்லலாம் இது நாம் எதிர்பார்க்கும் உண்மையான பண்பு நாம் பார்க்கும் டெர்மினல்கள் மற்றும் இது ஒரு சுமை R0 ஐக் கொண்டுள்ளது எனவே சுமைக் கோடு R0 வரியின் ஒன்று இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இயக்க புள்ளி போன்றது எனவே அந்த இயக்க புள்ளியில் இயக்க மின்னழுத்தம் vT மற்றும் iT ஐக் காண்கிறோம் எனவே இது நீங்கள் இங்கே காணும் vT இன் உண்மையான மதிப்பு மற்றும் இதன் மூலம் பாயும் iT ஆகும் இப்போது vT யை உணர்ந்து iT குறிப்பை வழங்க அந்த vT யைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் என்ன செய்வது என்பது vT க்கு எதிராக iT யின் தேடல் அட்டவணை மற்றும் இந்த பார்வை அட்டவணை என்பது iT க்கான குறிப்பை உருவாக்க நாம் பயன்படுத்துவோம் எனவே தேடல் அட்டவணையில் vT உள்ளீடாக வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சுயாதீன அச்சைச் சரிபார்த்து சரியான முறையில் தற்போதைய iT இருக்கிறது எனவே இந்த iT வெளியே கொடுக்கப்பட்டு குறிப்பு கொடுக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் iT குறிப்புகளுக்கான அமைப்பு முடிந்தது இப்போது R0 மாறிவிட்டது என்று கற்பனை செய்து பாருங்கள் R0 அதிகரித்துள்ளது எனவே R0 ஐ அதிகரிப்பது என்பது பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சுமை வரி இதுபோன்று வருகிறது இப்போது R0 ஆனது iT ஐ R0 ஆக உயர்த்திய தருணம் அதிக மதிப்பாக இருக்கும் எனவே vT என்பது vT இது போன்றது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது அது vT மற்றும் iT கிடைமட்டமாக இருப்பதால் உண்மையில் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது எதிர்பார்த்த iT ஆக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது iT இங்கே உள்ளது R0 மாறிவிட்டது vT இது ஆகிவிட்டது இப்போது கட்டுப்படுத்தி iT யை இங்கே கொண்டு வருவதைக் காண முயற்சிக்க வேண்டும் இப்போது இந்த vT அதிகரித்துள்ளது அது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இது பார்வை அட்டவணையைப் பார்க்க முயற்சிக்கும் மேலும் vT அங்கே விழுந்து அந்த vT மற்றும் அட்டவணையின் IV குணாதிசயத்தின் குறுக்குவெட்டு ஆகியவற்றில் வீணடிக்கப்படுவதைக் காணலாம் நீங்கள் பெறுவீர்கள் iT இன் புதிய மதிப்பு மற்றும் iT இன் இந்த மதிப்பு இங்கே ஒரு குறிப்பாக அமைக்கப்படும் இப்போது இது ஒரு சிறிய iT யின் குறைந்த மதிப்பு எனவே இந்த iT இதை பொருத்த முயற்சிக்கும் எனவே இந்த சுமை iT புதிய குறிப்புடன் பொருந்த முயற்சிக்கும் எனவே இந்த கட்டத்தில் வந்து குடியேறும் எனவே இந்த வழியில் R0 இன் எந்த மதிப்புக்கும் இந்த மாற்றி iT யைக் கண்காணிக்கும் மேலும் இந்த தேடல் அட்டவணையில் நாங்கள் ஏற்றியிருப்பதால் IV பண்பு மற்றும் IV சிறப்பியல்புகளை உங்களுக்கு வழங்கும் எனவே இந்த தேடல் அட்டவணை முக்கியமானது தேடல் அட்டவணையில் நீங்கள் ஏற்றும் சிறப்பியல்பு உண்மையில் இங்கே பிரதிபலிக்கும் ஆகவே நீங்கள் voc ன் அடிப்படையில் நிரப்பு காரணிகள் மற்றும் அந்த எல்லாவற்றையும் பொறுத்தவரை தேடல் அட்டவணையுடன் விளையாடலாம் மற்றும் அதிக சக்தி மட்டத்தில் வெளியீட்டில் உண்மையில் பிரதிகளைப் பெறலாம் இதை நீங்கள் விரும்பும் நிலை எந்த சக்திக்கும் வடிவமைக்க முடியும்